வணக்கம் மாணவர்களே டிசாஸ்டர் ரெகவரி அண்ட் பில்ட் பேக் பெட்டர் வகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன் எனது பெயர் ராம் சதீஷ் நான் ஐஐடி ரூர்கேயில் கட்டிடக்கலை மற்றும் திட்டமிடல் துறை உதவி பேராசிரியராக உள்ளேன் பேரிடர் மீட்பு மற்றும் மீண்டும் சிறப்பாக உருவாக்குதலில் இன்று மதிப்பீடுகள் பற்றி விவாதிக்கப் போகிறேன் வெவ்வேறு மதிப்பீடுகள் எவ்வாறு நடத்தப்பட்டுள்ளன பின்பற்றப்பட்ட வழிமுறைகள் என்ன அவை எந்த வகையான கவனம் செலுத்தியுள்ளன மதிப்பீடுகள் பற்றிய நல்ல விஷயங்கள் என்ன மதிப்பீட்டு செயல்பாட்டில் உள்ள இடைவெளி என்ன அதை எவ்வாறு கொண்டுசெல்வது என்பதை பார்ப்போம் எனவே 2 முதல் 3 வெவ்வேறு மதிப்பீடுகளின் ஒரு சிறிய மதிப்பாய்வை நான் உங்களுக்கு தருகிறேன் குறிப்பாக ஒன்று உலக அளவிலும் ஒன்றும் இரண்டும் ஒரு குறிப்பிட்ட நிலை அம்சத்தில் உள்ளன உலகளாவிய கண்ணோட்டத்தில் விவாதத்தைத் தொடங்குவேன் பேரிடர் அபாயக் குறைப்பு குறித்த உலகளாவிய மதிப்பீட்டு அறிக்கையை நான் சுருக்கமாக உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் இதை காசிடி ஜான்சன் மற்றும் அவரது குழுவினர் தயாரித்துள்ளனர் 2011 இல் இதை ISDR உருவாக்கியுள்ளது பேரிடர்களின் அபாயத்தைக் குறைப்பதற்கான ஒரு சூழலை இது உருவாக்குகிறது குறைந்த மற்றும் நடுத்தர வருமான நாடுகளில் நிலம் திட்டமிடல் மற்றும் கட்டடத்திற்கான ஒழுங்குமுறை கட்டமைப்பின் சமீபத்திய அனுபவம் ஆகியவை உள்ளன எனவே குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது ஏனெனில் DRR அம்சம் DRRஇல் உள்ள சவால்கள் இந்த குறைந்த மற்றும் நடுத்தர வருவாய் குழுக்களுக்கு மிகவும் பொருத்தமானது மற்றும் பல்வேறு காரணங்கள் இருந்ததால் ஏன் சில தொழில்நுட்ப தலையீடுகளை பொருத்தமாக அறிமுகப்படுத்த நம்மால் முடியவில்லை கலாச்சாரங்களின் அடிமட்டத்தையும் கீழ் மட்ட யதார்த்தங்கள் மற்றும் அந்த கட்டிடக் குறியீடுகள் கட்டமைப்பு நடவடிக்கைகள் மற்றும் நில திட்டமிடல் பிரச்சினைகள் நில மேலாண்மை பிரச்சினைகள் திட்டமிடல் மற்றும் நில மேலாண்மை ஆகியவற்றுடன் ஏன் நம்மால் தீர்க்க முடியவில்லை எனவே இவை அனைத்தும் இந்த குறிப்பிட்ட மதிப்பீட்டு அறிக்கையில் உள்ளன எனவே இது எவ்வாறு கையாளப்பட்டது என்பதை நான் சுருக்கமாக விளக்குகிறேன் கட்டப்பட்ட சூழலில் பேரிடர் அபாயங்களைக் குறைப்பது பற்றி நாம் பேசும்போது அதற்கு 2 அணுகுமுறைகள் உள்ளன ஒன்று இருப்பிட அணுகுமுறை இரண்டாவது வடிவமைப்பு அணுகுமுறை முதலில் உள்ள இருப்பிட அணுகுமுறை நில பயன்பாட்டுத் திட்டத்தின் செயல்முறையைக் கையாள்கிறது நில பயன்பாட்டுத் திட்டமிடல் என்பது வெளிப்படையாக வெவ்வேறு செயல்முறைகள் உள்ளன அவை ஒருவருக்கொருவர் கைகோர்த்துச் செல்கின்றன அது ஒரு குறிப்பிட்ட வரிசையில் செல்கிறது உதாரணமாக ஆபத்துக்களால் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளையும் நாம் அடையாளம் காண்கிறோம் இவை சாத்தியமான பகுதிகள் இது ஒரு பிராந்திய அளவிலான புரிதல் இது ஒரு குறிப்பிட்ட பகுதி மேம்பாட்டு புரிதல் என்பதை நாம் அறிந்திருக்கும்போது அவை எந்த வகையான ஆபத்துக்கு உட்படுத்தப்படும் சாத்தியமான பகுதிகள் என்பதை நாம் புரிந்துகொள்வோம் இது ஒரு நிலச்சரிவாக இருந்தாலும் வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய பகுதியாக இருந்தாலும் பல ஆபத்துக்களுக்கு உள்ளாக இருந்தாலும் சரி அதுவே முதல் பணி இரண்டாவதாக நாம் மண்டல அம்சத்துடன் செய்கிறோம் மண்டல அல்லது மூல உபாய இடஞ்சார்ந்த திட்டமிடல் மூலம் இந்த பகுதிகளை நாம் நிர்ணயித்தோம் இது ஒரு அதிக ஆபத்து குறைந்த ஆபத்து மிதமான ஆபத்து இதற்கான வாய்ப்புகள் என்ன சாத்தியக்கூறுகள் என்ன அதற்குள் இருக்கும் அச்சுறுத்தல்கள் என்ன என்பதை மண்டலப்படுத்தும் தருணம் ஆகும் எனவே ஒரு மூல உபாய இடஞ்சார்ந்த திட்டமிடல் செயல்முறையையும் நாம் உருவாக்குகிறோம் பேரிடர் ஏற்பட்டால் வெளியேற்றம் அல்லது அவசரகால வீட்டுவசதிக்கு பயன்படுத்தக்கூடிய சில திறந்த பகுதிகளை அமைப்பதற்கும் நகரங்கள் நிர்வகிக்கும் உயிர்காக்கும் உள்கட்டமைப்பைத் திட்டமிடுவதற்கும் இங்கே நாம் இணைக்க வேண்டும் நான் உங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள் கூறுகிறேன் ஹுதுத் சூறாவளி தாக்கியபோது ஒரு உண்மையான அழுத்த நிலைமை ஏற்பட்டுள்ளது உள்கட்டமைப்பின் பெரும்பகுதி முக்கிய சேவைத் திட்டங்களிலிருந்து குறைக்கப்பட்டுள்ளது எனவே சாலைகள் சேதமடையவில்லை வெள்ள நீர் பிரதான சாலையில் வந்தது ரயில்வே சேதமடைந்துள்ளது எனவே அந்த வகையில் அணுகல் பல பகுதிகளில் துண்டிக்கப்பட்டுள்ளது இவை இங்கு நீரில் மூழ்கும் நிலைகள் என்பதை அறிந்தவுடன் இது இந்த நிலைக்கு உயரக்கூடும் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன வகையானவை என்று கூட திட்டமிடலாம் பேரிடரின் அடிப்படையில் நாம் கொண்டிருக்க வேண்டிய மாற்று உள்கட்டமைப்பு இணைப்பு மாற்று அணுகுமுறையின் மூலம் இந்த மக்களை எவ்வாறு வெளியேற்றுவது அவர்களை எங்கே வைக்கலாம் என்பதாகும் உடனடி நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு செயல்பாட்டில் இந்த நபர்களை நாம் உண்மையில் எங்கு வைக்கலாம் எந்த வகையான திறந்தவெளி பகுதி ஏனென்றால் வீட்டிற்கான வீட்டைத் திட்டமிட்டுக் கொண்டே இருந்தால் அதை நெரிசலான சூழலாக மாற்றினால் ஒரு பேரிடிரின் போது என்ன நடக்கும் நமக்கு ஒரு இடம் தேவை இதை அவர்கள் வெளியேற்றுவதற்காக வைத்திருக்கிறார்கள் எனவே இந்த முழு செயல்முறையும் ஒன்றாக ஒரு மூல உபாய இடஞ்சார்ந்த திட்டமாக அமைகிறது DRR அந்த மட்டத்தில் தீர்க்கப்பட வேண்டும் ஆனால் அந்த வகையில் அதை நிவர்த்தி செய்ய முடியுமா அல்லது ஒரு துண்டு அணுகுமுறையை மட்டுமே எடுக்கிறோமா என்பதுதான் கேள்வி இந்த நிலத்தின் ஒரு பகுதியை நாங்கள் இதைக் கையாளுகிறோம் அதுதான் ஆனால் ஒரு கூட்டாக ஒரு நகரம் எவ்வாறு செயல்படுகிறது அதை எவ்வாறு திட்டமிட வேண்டும் எனவே இவை சில பெரிய சவால்கள் வடிவமைப்பு அணுகுமுறையில் கட்டிடங்கள் எவ்வாறு வடிவமைக்கப்படுகின்றன மற்றும் கட்டமைக்கப்படுகின்றன என்பதைக் கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகளை கொண்டுவர வேண்டும் எனவே சில குறியீடுகள் சில ஒழுங்குமுறை கட்டமைப்புகள் எவ்வாறு இந்த தேசிய அளவிலான ஒழுங்குமுறை கட்டமைப்புகள் அல்லது உள்ளூர் அளவிலான கட்டமைப்பின் துணைவிதிகளுடன் பின்பற்றப்படுகின்றன என்பதை பார்க்க வேண்டும் எனவே இதன் வடிவமைப்பு அம்சத்தை இது எவ்வாறு பார்க்கிறது இரண்டு அணுகுமுறைகளிலும் உள்ள முக்கியமான சவால் என்னவென்றால் முதலில் நம்மிடம் ஒழுங்குமுறை கட்டமைப்புகள் உள்ளன ஆனால் குறைந்த மற்றும் நடுத்தர வருவாய் உள்ள நாடுகளில் வளரும் நாடுகளில் அவை முழு அளவில் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன அல்லது கண்டிப்பாக அவை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன எனவே பல சவால்கள் இருந்தன வறுமை ஒரு சவாலாக இருக்கிறது கல்வி மற்றொரு சவாலாக இருக்கிறது எனவே இது போன்ற பல அம்சங்களும் உங்களுக்குத் தெரிந்த கலாச்சார இணக்கமும் உள்ளன உள்ளூர் கலாச்சாரங்களும் இந்த அதிகாரப்பூர்வ கட்டமைப்பிற்கு எவ்வாறு இணங்க முடியும் எனவே மேலும் சில முக்கியமான அம்சங்கள் இருப்பதால் இந்த மதிப்பீடு எவ்வாறு நடத்தப்பட்டது என்பது குறித்து நான் ஒரு சில எடுத்துக்காட்டுகளை கூறுகிறேன் மதிப்பீட்டில் இதை பற்றி நாம் பேசும்போது அது வடிவமைக்கப்பட்ட முறை பற்றி நான் விவரிக்கப் போகிறேன் இந்த ஆய்வு 3 கூறுகளைக் கொண்டது ஒன்று இலக்கிய ஆய்வு எனவே வல்லுநர்கள் பல்வேறு வகையான இலக்கியங்களை சேகரித்துள்ளனர் இது நகர்ப்புற மற்றும் பிராந்திய திட்டமிடல் மூலம் பேரிடர் அபாயக் குறைப்பு மற்றும் பேரிடர் தணிப்பு மற்றும் பேரிடர் அபாயத்தைக் குறைக்கும் நோக்கில் கட்டிடத் தரங்கள் மற்றும் குறியீடுகளின் வடிவமைப்பு மற்றும் செயல்படுத்தல் ஆகியவற்றுடன் தொடர்புடையது எனவே இது ஒரு நிலை DRRஇன் நகர்ப்புற மற்றும் பிராந்திய திட்டமிடல் பற்றி பேசுகிறது மேலும் இரண்டாம் நிலை கட்டிடத் தரங்கள் மற்றும் குறியீடுகளின் செயல்பாட்டு அம்சங்களைப் பற்றி பேசுகிறது பின்னர் இரண்டாவது அம்சம் என்னவென்றால் அவர்கள் 5 வழக்கு ஆய்வுகள் ஒவ்வொன்றையும் வெவ்வேறு நாட்டிலிருந்து எடுத்துள்ளனர் அவர்களில் இருவர் துருக்கியைச் சேர்ந்தவர்கள் இஸ்தான்புல்லுக்குப் பின் 99 அங்காரா பூகம்பம் மர்மாரா பூகம்பங்கள் மற்றும் துருக்கியில் 99 பூகம்பங்களுக்குப் பிந்தையது மற்றும் துருக்கியில் பேரிடர் நிர்வாகத்தில் என்ன வகையான முன்னேற்றங்கள் நிகழ்ந்தன என்பதில் கவனம் செலுத்துகிறது இரண்டாவதாக துருக்கியில் கட்டிடக் குறியீட்டில் என்ன வகையான திருத்தங்கள் மற்றும் அமலாக்கங்கள் 1999 முதல் எடுக்கப்பட்டுள்ளன என்பது பற்றி அது பேசுகிறது எனவே இது கட்டிடக் குறியீடு அம்சத்தில் மிகவும் கவனம் செலுத்துகிறது நமீபியாவில் பேரிடர் அபாயத் தயாரிப்பின் முறைசாரா தீர்வு பற்றிய மறுஆய்வு மற்றும் அர்ஜென்டினாவில் பேரிடர் ஆபத்து மற்றும் நகர்ப்புறத் திட்டமிடல் ஆகியவற்றுக்கு இடையிலான உறவைப் பற்றி அவர்கள் பேசுகிறார்கள் ஈரானில் பூகம்பத்திற்கு எதிரான கட்டிடம் மற்றும் கட்டுமான பாதுகாப்பு விதிமுறைகளைப் பற்றி பேசுகிறார்கள் ஏனெனில் பாம் சமீபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளது அந்த நேரத்தில் பூகம்பம் மற்றும் பூகம்ப பாதுகாப்பு பற்றி குறிப்பாக பேசப்பட்டது பின்னர் இந்த வழக்கு ஆய்வுகளைத் தொடர்ந்து இலக்கிய மறுஆய்வுடன் அவை முடிவடைந்தன அவை செப்டம்பர் 2010இல் லண்டனில் நடைபெற்ற சிறிய செயற்குழு கூட்டத்துடன் முடிவடைந்தன ஆகவே இது முழு அறிக்கை செயல்முறையையும் வடிவமைத்துள்ளது எப்படி இது தலைமைக்கு வழங்கப்பட்டது 2 பாகங்கள் உள்ளன ஒன்று திட்டமிடல் மற்றும் நில மேலாண்மை இரண்டாம் பகுதி கட்டிடங்கள் மற்றும் பேரிடரைத் தடுக்கும் கட்டுமானத்திற்கான விதிமுறைகளில் உள்ளது இங்கு இது மீண்டும் 3 கூறுகளாகப் பிரிக்கப்பட்டுள்ளது ஒன்று திட்டமிடல் மற்றும் நிலம் தொடர்பான பேரிடர் அபாயக் குறைப்புக்கான சட்டம் இரண்டாவதாக நகர்ப்புற திட்டமிடல் மற்றும் திட்டங்களை செயல்படுத்துதல் மூன்றாவது திட்டம் திட்டமிடல் நில மேலாண்மை மற்றும் மேம்படுத்தல் மூலம் பேரிடர் அபாயத்தையும் முறைசாரா குடியேற்றங்களையும் குறைக்கிறது எனவே முறைசாரா குடியேற்றங்களில் அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அதேசமயம் இரண்டாம் பாகத்தில் கட்டிடங்கள் மற்றும் பேரிடரைத் தடுக்கும் கட்டுமானத்திற்கான விதிமுறைகள் உள்ளன முதலாவதாக பொருத்தமான குறியீடுகள் மற்றும் தரநிலைகளை வடிவமைத்தல் மற்றும் மேம்படுத்துதல் பயன்பாடு மற்றும் கட்டிடத் தரத்தை அமல்படுத்துவதைச் சுற்றியுள்ள விதிமுறைகள் மற்றும் நடைமுறைகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது எனவே செயல்படுத்தும் செயல்பாட்டில் எதிர்கொள்ளும் பல்வேறு சவால்கள் யாவை எனவே அவர்கள் பல்வேறு சிக்கல்களைப் பற்றி விவாதித்துள்ளனர் எடுத்துக்காட்டாக எரிவாயு நிலையங்கள் பற்றி பேசும் சில சான்றுகள் உள்ளன துருக்கியில் எரிவாயு குழாய் இணைப்புகள் அருகிலுள்ள குடியிருப்பு பகுதிகளில் எப்படி இவ்வாறு அபாயகரமாக வழங்கப்பட்டுள்ளன ஆனால் இந்த எரிவாயு சேவை நிலையங்களைப் பற்றி பேசும் ஒழுங்குமுறை கட்டமைப்புகள் எதுவும் இல்லை எனவே இது ஒழுங்குமுறைக் கண்ணோட்டத்தில் முழுமையாகப் பார்க்கப்படவில்லை என்பதாகும் எனவே வெவ்வேறு திட்டப் பயன்பாடுகளின் பொருத்தமான செயல்பாட்டைக் கொடுப்பதில் நில பயன்பாட்டுத் திட்டமும் DRRஐ எவ்வாறு கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதில் இது சில இடைவெளி உள்ளது எனவே நீங்கள் இதை வைத்திருக்கிறீர்களா என்று கற்பனை செய்து பாருங்கள் ஏனெனில் இது தொழில்துறை பிரிவுகளாகும் இது குடியிருப்பு நில பயன்பாட்டுடன் எவ்வாறு தொடர்பு கொள்கிறது உதாரணமாக நீர் மாசுபாடு பங்களாதேஷில் ஆர்சனிக் நீர் மாசுபடுதல் அது எப்படி இருந்தது அதனுடன் மக்கள் பங்களாதேஷில் அதிகம் வாழ்ந்து வருகிறார்கள் எனவே இந்த குறிப்பிட்ட நில பயன்பாட்டுத் திட்டத்தில் ஒருவர் கவனிக்க வேண்டிய பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது தேசிய அளவிலான சட்டமன்ற கட்டமைப்பைச் செய்ய வேண்டியது மட்டுமல்ல ஏனெனில் இந்தியாவில் URDPFI வழிகாட்டுதல்கள் மற்றும் பல்வேறு தேசிய அளவிலான அமைப்புகளைப் பற்றி பேசுகிறோம் அவை பல அபாயங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் பல அபாயங்கள் மற்றும் உள்ளூர் மட்டத்தில் கட்டாயத் திட்டமிடல் மற்றும் பேரிடர் நிகழ்வுகளுக்கு விடையளிக்கும் வகையில் பிற்போக்குத்தனமான சட்டத்தை விட மூல உபாய மற்றும் முன்னோக்கு நோக்குடைய சட்டங்கள் வேண்டும் எனவே ஒரு நிகழ்வு நடந்தால் அதைப் பார்ப்பது மட்டுமல்லாமல் அதற்கு நாம் பதிலளிப்பதும் ஆகும் அது அப்படி இருக்கக்கூடாது ஒருவர் ஒரு மூல உபாய வழியைப் பார்க்க வேண்டும் நிகழ்வு நிகழவில்லை என்றாலும் இதற்காக இப்படி நாம் திட்டமிடலாம் எனவே குறிப்பிட்ட பகுதிகளில் வளர்ச்சித் தேவைகளின் அடிப்படையில் உள்ளூர் தழுவலை அனுமதிக்கும் அளவுக்கு நெகிழ்வானதாக இருக்கும் சட்டத்தின் வாயிலாக ஏழைகளுக்கு மலிவு விலையில் நிலத்திற்கான தேவைகளை தளர்த்துவதற்கான சிறிய இடங்கள் மற்றும் வடிவமைப்பு அணுகுமுறையின் மூலம் இன்னும் சில பகுதிகளை பாதுகாப்பாக வைக்க முடியும் எனவே இது நிலத்தை அடையாளம் காண்பது மூலம் மட்டுமல்ல இது பாதுகாப்பான நிலமுமாகும் ஆனால் ஒரு வடிவமைப்பு கூட அதன் பாதுகாப்பைப் புரிந்துகொள்ள பங்களிக்கும் இது உண்மையில் பாதுகாப்பான நிலத்தில் கட்டிடங்களை பாதுகாப்பாக நிலைநிறுத்துவதில் மட்டுமல்லாமல் அவற்றின் நோக்குநிலைகளிலும் முழு அணுகுமுறையும் எடுக்கப்பட்டுள்ள விதம் இதனால் மக்களுக்கான பாதுகாப்பை நாம் குறைந்தபட்சம் அடைய முடியும் சமூகத்தினரின் தனி உரிமைகள் சம்பந்தமான மற்றும் ஸ்காண்டிநேவிய உதாரணத்தைப் போன்ற பிற அரசாங்க அமைப்புகளுக்கு இடையில் செயலில் உள்ள சமநிலைகள் நான் ஸ்வீடனில் பணிபுரிந்தபோது பனி பராமரிப்பு அம்சத்தில் பணியாற்றியபோது இருந்தன எனவே அங்கு பல நிறுவனங்களை நாங்கள் பேட்டி கண்டோம் பனி மேலாண்மை திட்டம் எவ்வாறு சபையால் நடத்தப்பட்டது ஒரே கட்டிடத்தில் இரண்டு துறைகள் உள்ளன ஏனெனில் அவை பனி பராமரிப்பில் 3 வகைகளைக் கொண்டுள்ளன ஒன்று நெடுஞ்சாலைகளைப் பார்க்கிறது மாநில நெடுஞ்சாலைகளையும் பிரதான நெடுஞ்சாலைகளையும் பார்க்கிறது இரண்டாவது மாவட்ட வழிகளைப் பார்க்கிறது மூன்றாவது நிலை அண்டை மட்டத்தைப் பார்க்கிறது எனவே இந்த 3ம் ஒரே கட்டிடத்தில் அமைந்திருக்கின்றன ஆனால் அவை ஒருபோதும் தொடர்பு கொள்ளாது எனவே அவை ஒவ்வொன்றிற்கும் வெவ்வேறு கொள்கைகள் மற்றும் நடைமுறைகள் உள்ளன ஆனால் அவற்றில் 6 இடைவெளிகளில் சில இடைவெளிகள் உள்ளன அந்த 6 மணியளவில் ஒரு நெடுஞ்சாலை சுத்தம் செய்யப்படும் நெடுஞ்சாலை மக்கள் சுத்தம் செய்வார்கள் 9 மணிக்கு வேறொருவர் வருவார் ஆனால் அது பஸ் நிறுத்தத்திற்குள் அக்கம் பக்கங்களுக்கு வருவதற்கு தடையாக இருக்கும் எனவே உள்ளூர் அனுமதி மக்கள் மற்றும் நெடுஞ்சாலை அனுமதி மக்கள் இடையில் இருக்கும் நடுத்தர பகுதிகளுடன் என்ன ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும் எனவே ஒரு வகையான ஒருங்கிணைப்பு தேவைப்பட்டது எனவே அங்குதான் அரசாங்க அமைப்புகளுக்கிடையில் ஒருவித சமநிலையும் இருக்க வேண்டும் என்பதையும் அவை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதையும் நான் சொல்கிறேன் இந்த வகையான முடிவுகள் இலாபத்தை மட்டுமல்ல சமநிலை அபிவிருத்தியையும் உறுதிப்படுத்த முடியும் ஏனெனில் அந்த குறிப்பிட்ட சுற்றுப்புறம் அல்லது ஒரு நகரம் அல்லது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தின் பொருளாதார பாதுகாப்பினை பல மேம்பாட்டு அதிகாரிகள் பார்க்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட திட்டத்தின் நன்மைகளுக்கு என்ன வகையான சமூக சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார செலவு என்பதையும் அவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் 140 ஏக்கர் அபிவிருத்தி முன்மொழிவு மறுஆய்வுடன் யாராவது வருகிறார்கள் என்றால் நீங்கள் அனைத்து அம்சங்களையும் கவனிக்க வேண்டும் இது நீர் பாதுகாப்பு பிரச்சினைகளில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் மண் சீரழிவு பிரச்சினைகளில் அது எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் அதாவது எல்லா அம்சங்களையும் கவனிக்க வேண்டும் எனவே நான் ஒரு சில செயல்படுத்தல் சவால்களையும் சுருக்கமாகக் கூறுகிறேன் இப்போது எந்தவொரு திட்ட அமலாக்கத்தையும் பற்றி நாம் பேசும்போது முதலில் அது உள்ளூர் மேம்பாட்டு ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்படும் நீங்கள் உள்ளூராட்சி மன்றத்தில் சமர்ப்பிக்க விரும்பினால் ஒரு பெரிய பகுதி அபிவிருத்தியை நீங்கள் முன்மொழியும்போது இந்த உள்ளூர் அரசாங்கங்களுக்கு அவை முதல் படியாகும் மேலும் அவை அபிவிருத்தி திட்டங்களை அங்கீகரிப்பதற்கான பொறுப்பு மற்றும் திட்டமிடல் மற்றும் கட்டமைப்பில் ஏற்படும் அபாயக் குறைப்பின் முன் வரிசையில் உள்ளன யாராவது பெரிய வீட்டுவசதி மேம்பாட்டுத் திட்டத்துடன் வருகிறார்கள் என்றால் முதலில் அது செல்லும் இடம் உள்ளூர் சபை ஆகும் இது வளரும் நாடுகளில் உள்ள பிரச்சினை ஆகும் அவர் ஒரு பெரிய கட்டிடக் கலைஞராக இருக்கலாம் அவர் நார்மன் ஃபாஸ்டர் அல்லது பி டோஷி போன்ற கட்டடக் கலைஞர்கள் அல்லது பெரிய வீட்டுத் திட்டங்களை வடிவமைக்கும் எவரும் அல்லது வேறு ஏதேனுமொரு விதத்தில் மிகவும் பிரபலமானவர் என்று சொல்லலாம் ஆனால் நாள் முடிவில் மதிப்பீட்டில் சபையில் யார் அதைப் பெறுகிறார்கள் என்பதாகும் சிறிய நகரங்களில் பல வழக்குகளாக இருக்கலாம் பேரிடர் அபாயக் குறைப்பு அம்சங்கள் சுற்றுச்சூழல் கவலைகள் ஆகியவற்றின் சொற்களைப் புரிந்து கொள்ள முடியாதவர்கள் யார் என்று புரியாத மிகக் குறைந்த தகுதி வாய்ந்த நபர்களை நீங்கள் காணலாம் ஆகவே அவர்கள் தங்களது அன்றாட அழுத்த நிலைமையை அங்கீகரிப்பதற்கான வேறுபட்ட செயல்முறையில் பயிற்சியளிக்கப்படுகிறார்கள் ஆனால் பின்னர் இந்த உள்ளூர்வாசிகள் எப்படி இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் நிறைய அபிவிருத்தி திட்டங்கள் மற்றும் அதிகாரத்துவ செயலாக்கத்தினால் அதிக சுமைக்கு உள்ளாகின்றனர் நீங்கள் எப்போதாவது ஒரு திட்டமிடல் அலுவலகத்திற்குச் சென்றிருந்தால் வளிமண்டலத்தை வேலை செய்யும் சூழ்நிலையைப் பார்த்தால் அது உண்மையில் மிகக் குறைவான ஊழியர்களைக் கொண்டிருக்கிறது குறிப்பாக போதுமான தொழில்நுட்ப திறனைக் கொண்டிருக்கவில்லை சிறிய நகரங்களில் இது மிகவும் உண்மை ஆகும் அபாயங்களைக் குறைப்பதற்கான உள்ளூர் அரசாங்கங்களின் அர்ப்பணிப்பு பொருளாதார வளர்ச்சி போன்ற போட்டி நலன்களால் பாதிக்கப்படுகிறது நான் புனேவில் உள்ள மகாபலேஷ்வரில் இருந்தேன் ஒருபுறம் சுற்றுலாப் பிரிவு பொருளாதார வளர்ச்சியை உயர்த்துவதற்கான ஒரு ஊக்குவிக்கும் அம்சமாகும் ஆனால் இது சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலத்தின் ஒரு பகுதியாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே உள்ளூர் அரசாங்கங்கள் அந்த வகையான முன்னுரிமையை வழங்க வேண்டும் ஒருவர் வளர்ச்சியில் போதுமான அளவு உணர்திறன் கொண்டிருக்க வேண்டும் உள்ளூர் அரசாங்கத்தின் இந்த வகையான கவனம் செலுத்துவதில் அரசியல்வாதிகள் மிகவும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் அவர்கள் பணக்கார பொருளாதார உணர்திறன் வாய்ந்த பொருளாதார தலைமுறை மாதிரிகள் மூலம் தங்கள் பகுதிகளை ஊக்குவிக்க விரும்புகிறார்கள் அவர்கள் சுற்றுலாவை உருவாக்க விரும்புகிறார்கள் தொழில்களுக்கான வேலை வாய்ப்புகளைப் பெறுவது போன்ற சிலவற்றை உருவாக்க விரும்புகிறார்கள் ஆனால் அது எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் அது எவ்வாறு பேரிடர் அபாயக் குறைப்பைக் குறைக்கும் இந்த வகையான விஷயங்கள் மிகவும் குறிப்பாக அரிதாக பேரிடர் நிகழ்வுகள் உள்ள இடங்களில் பரவலாக உள்ளன பிராந்திய அளவிலான திட்டமிடலின் முக்கியத்துவம் குறித்து நான் இப்போது உங்களிடம் சொன்னேன் மகாபலேஷ்வர் வழக்கு சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலத்தின் ஒரு பகுதியாக இருப்பதால் அணுகுமுறை ஒரு நகர நிலை அல்லது நகர மட்டம் அல்லது நகர்ப்புற மட்டத்திற்கு மட்டும் செல்லக்கூடாது இது பிராந்திய அளவிலான புரிதல் வர வேண்டிய பெரிய சுற்றுச்சூழல் அமைப்புடன் தொடர்புபடுத்த வேண்டும் இதேபோல் உத்தரகாஷி முதல் கங்கோத்ரி வரை சுற்றுச்சூழல் உணர்திறன் மண்டலம் அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே எல்லா திட்டமிடல்களும் அந்த அம்சத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் எனவே நீங்கள் எங்கு திட்டமிடுகிறீர்கள் எங்கு பிராந்திய நிலை பிளவுக்கோடு செல்கிறது மற்றும் பகுதிகளை எவ்வாறு திட்டமிடுவது அங்குதான் பிராந்திய திட்டமிடல் உங்களுக்கு அபாயங்கள் பற்றிய சீரான தகவல்களை வழங்கும் மற்றும் ஆபத்து ஒரு இடத்தில் குறைக்கப்படுவதை உறுதிசெய்கிறது ஆபத்தை மற்றொரு இடத்திற்கு இடமாற்றம் செய்கிறது எனவே நீங்கள் இங்கே எதையாவது கட்டியெழுப்பும் தருணம் அது தொடர்ந்து வரும் இடங்களில் வேறு எதையாவது பாதிக்கலாம் எனவே அங்குதான் ஒரு பிராந்திய திட்டமிடல் அணுகுமுறை செயல்படுத்தப்பட வேண்டும் மேலும் பல பங்குதாரர்களை இயக்கும் சட்டம் இருந்தபோதிலும் DRR நாடுகள் மற்றும் நகரங்களைத் திட்டமிடுவதற்கான உள்ளீடுகள் உண்மையான பல பங்குதாரர்களின் முன்னோக்கை எளிதில் அடைய முடியாது எனவே எப்படியாவது இந்த சவால்கள் பல வேறுபட்ட பங்குதாரர்களை ஈடுபடுத்துவதற்குப் பதிலாக பேரிடர் மேலாண்மை மற்றும் திட்டமிடலுக்கான முற்றிலும் தொழில்நுட்ப அணுகுமுறைகளை முறியடிக்கும் திறன் திட்டமிடல் அலுவலகங்களில் இருக்கிறது ஆகவே திட்டமிடல் அதிகாரிகளிடம் நான் எப்படியாவது பல சந்தர்ப்பங்களில் வெவ்வேறு பங்குதாரர்களின் ஆலோசனை செயல்முறையை விட தொழில்நுட்ப அணுகுமுறைகளில் ஆதிக்கம் செலுத்துகிறேன் சில நேரங்களில் இந்த கூட்டங்கள் பல சபைகளில் நடைபெறுகின்றன ஆனால் இது எந்த அளவிற்கு கருதப்படுகிறது இவை எவ்வளவு ஆழமானவை கீழ்நிலை அணுகுமுறைகள் மற்றும் தொழில்நுட்ப அணுகுமுறைகள் சமூக அணுகுமுறைகள் மற்றும் வெவ்வேறு பங்குதாரர்களின் முன்னோக்கு ஆகியவற்றில் ஆதிக்கம் செலுத்துகின்றன நகர்ப்புறத் திட்டத்தில் பேரிடர் மேலாண்மைத் துறைகளை பாரம்பரியமாகப் பிரிப்பது இன்னும் பெரும்பாலான அதிகார வரம்புகளில் நிலவுகிறது எனவே பேரிடர் மேலாண்மை பெரும்பாலும் நகர்ப்புற பின்னடைவு குறித்த பெரிய கண்ணோட்டத்தில் இருந்தாலும் பேரிடர் பதிலுக்கான தற்செயல் திட்டமாகக் காணப்படுகிறது நான் உங்களுக்குச் சொன்னது போல் 1980களில் பேரிடர் திட்டமிடல் திட்டமிடல் செயல்பாட்டில் சரியாக ஒருங்கிணைக்கப்படவில்லை என்பதை நாம் பல சந்தர்ப்பங்களில் பார்த்து இருக்கிறோம் ஏனென்றால் ஒரு பேரிடர் ஏற்பட்டால் அல்லது ஆபத்து ஏற்பட்டால் மீட்புக்கு நாம் எவ்வளவு சிறப்பாக திட்டமிட முடியும் என்பதை அவர்கள் எப்போதுமே பார்க்கிறார்கள் ஆனால் இதை எப்படித் தவிர்ப்பது என்ற ஒரு திட்டமிடல் செயல்முறையே நல்லது அந்த சிந்தனை செயல்முறையை எவ்வாறு அதில் ஈடுபடுத்த முடியும் எனவே இந்த துறைகளின் இரண்டு வெவ்வேறு பிரிவினை இன்னும் பல அதிகார வரம்புகளில் உள்ளது திட்டமிடல் நில மேலாண்மை மற்றும் மேம்படுத்தல் மூலம் முறைசாரா குடியேற்றங்களில் பேரிடர் அபாயத்தை குறைத்தல் ஆகும் எனவே முறைசாரா குடியேற்றங்களில் பல தாக்கங்கள் காணப்படுவதை நீங்கள் பார்த்தபடி அவை விளிம்பில் வாழும் ஏழைகளை குறிவைக்கின்றன அவர்கள் பல்வேறு பொருளாதார காரணங்களுக்காக விளிம்பில் வாழ்கிறார்களா அல்லது இந்த நிலைமைகளில் வாழ அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் சில அழுத்த சூழ்நிலைகள் உள்ளனவா என்பதை ஆராய்கின்றன ஆகவே நமீபியாவிலிருந்து தொடங்கி துருக்கி அர்ஜென்டினாவிலிருந்து தொடங்கி பல்வேறு உதாரணங்களையும் இந்த குறிப்பிட்ட அறிக்கை தொட்டது மேலும் கவனித்துக்கொள்ள வேண்டிய சில முக்கிய அம்சங்களைப் பற்றி அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர் ஒன்று உடன்படிக்கை வெளியேற்றங்கள் மற்றும் இடர் குறைப்பு ஆகியவற்றின் பாதுகாப்பு ஆகும் இது போலவே இது அல்மான்சியின் வேலையாகும் அங்கு அர்ஜென்டினா முறைசாரா குடியேற்றங்களை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது அம்சமாகும் ஏனெனில் நீங்கள் எப்போதாவது சேரிகளுக்கோ அல்லது காலாண்டு குடியேற்றங்களுக்கோ சென்றால் எப்போதும் ஒரு மேம்பாட்டுத் திட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் எனவே ஒரு உடன்படிக்கை சேரி உடன்படிக்கை அல்லாத சேரி படிப்படியாக உள்கட்டமைப்பு மற்றும் சேவைகளை வழங்குதல் மற்றும் வீட்டுவசதிகளின் தரத்தை உயர்த்துவதன் மூலம் ஒரு உடன்படிக்கை சேரியாக மாறும் எனவே இதேபோல் ஒரு பிரிக்கப்படாத நிலம் இதற்கு முன்பு நமீபியாவிலும் இதே போன்ற நிகழ்வுகளில் இருந்தது உண்மைதான் எனவே அங்கு சென்று நிலங்களுக்குச் சென்று இந்த இடங்களை காலி செய்து பாதுகாப்பான நிலங்களில் தங்குவதற்கான விருப்பங்கள் சிலவற்றைப் பெறுமாறு மக்கள் கேட்கப்பட்டபோது வாழ்வாதாரங்கள் என்ன என்பது போன்ற வேறு சில முக்கிய அம்சங்களும் இருந்தன எனவே நான் உங்களிடம் சொன்னது போல அவர்கள் பல்வேறு காரணங்களுக்காக தங்கியிருக்கிறார்கள் அவர்கள் பொருளாதார காரணங்களுக்காக தங்கியிருக்கிறார்கள் முன்னதாக முறைசாரா தீர்வு இருந்தபோது ஒழுங்குமுறை கட்டமைப்பை அமல்படுத்தவில்லை எனவே தேவை ஏற்பட்ட போதெல்லாம் மக்கள் தாங்களாகவே வளர்ந்திருக்கிறார்கள் ஆனால் பின்னர் DRR நடைமுறையானது நிதி அல்லது ஏதேனும் சட்ட ஆதரவு வழிமுறைகள் தொடர்பான பல்வேறு வழிமுறைகளுடன் மேம்பட்ட தர அம்சங்களுக்காக அவற்றை அமல்படுத்தும்போது இது மிகவும் இயல்பாக வளர்க்கப்பட்டுள்ளது அதனால்தான் அவர்கள் பல்வேறு தேவைகளுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் உதாரணமாக 300 சதுர மீட்டர் குறைந்தபட்ச அளவு அடுக்கு கடல் மட்டத்திலிருந்து 375 மீட்டருக்கு மேல் நிலம் மற்றும் மின்சாரம் மற்றும் நீர் சிவில் சேவைகள் உள்கட்டமைப்பு சேவை விதிகள் மற்றும் நீர்வள எல்லைகளில் வீட்டுவசதிக்கான கட்டுப்பாடு ஆகும் எனவே ஒரு பொது இடத்திற்கான நிலத்தின் சதவீதத்திலும் சரி மண்டல விதிமுறைகளின் பங்கு முக்கியமானதாகும் நீங்கள் பொது இடத்திற்கு 10 அல்லது 15 நிலத்தை கொடுக்கிறீர்கள் என்றால் அது முறையாக பதிவு செய்யப்பட்ட நிலமாக மட்டுமே இருக்க முடியும் அதன்பிறகு மட்டுமே நீங்கள் உட்பிரிவுகளை சரியாக செய்ய முடியும் எனவே ஒருவர் அந்த மாதிரியான ஒன்றை உருவாக்க வேண்டும் எனவே அதை ஒரு திட்டவட்டமான திட்டமாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகள் வேண்டும் மேலும் புரோமேபா போன்ற பல்வேறு திட்டங்களும் உள்ளன மேலும் அவை பல்வேறு முறைசாரா குடியேற்றங்களில் செயல்படுத்தல் மட்டமாகவும் இதை நடத்தியுள்ளன ரொசாரியோ வாழ்விடத் திட்டத்தின் சில எடுத்துக்காட்டுகளை நான் உங்களுக்குக் காண்பிப்பேன் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தால் இது வில்லா கொரியண்ட்களின் ஆரம்ப அமைப்பாகும் மேலும் அந்த குறிப்பிட்ட பிராந்தியத்தில் கிட்டத்தட்ட 13 நிலம் உள்ளது அவை முற்றிலும் முறைசாரா குடியேற்றங்கள் ஆகும் நீங்கள் அதை முறைப்படுத்த விரும்பினால் நீங்கள் அதை சமூக ரீதியாக முக்கியமான பதில்களாக மாற்ற வேண்டும் மேலும் அதை தொடர்பு கொள்ள வேண்டும் அது எவ்வாறு பயனளிக்கும் முதலாவதாக உள்கட்டமைப்பு மற்றும் சேவைகளைத் திட்டமிடுவதற்காக இடமாற்றம் செய்யப்படலாம் என்று அவர்கள் அடையாளம் கண்டுள்ளனர் ஏனென்றால் நீங்கள் எங்கு பார்க்கும் இந்த வீடுகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளன மேலும் அங்கு சாலைகள் மற்றும் சேவைகளுக்கு சில வழிகள் விடுவிக்கப்பட்டது அங்குதான் அவர்கள் புதிய பாதைகளை உருவாக்கத் தொடங்கினர் மேலும் நிலப்பிரிவு சரிசெய்யப்பட்டு சாலை கட்டப்பட்டுள்ளது எனவே அந்த வகையில் வாழ்விடத்தின் பெரும்பகுதியைத் தொந்தரவு செய்யாமல் இருப்புக்குள்ளேயே ஒரு சில வீடுகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன இதனால் திட்டமிடப்பட்ட செயல்முறை மற்றும் தேவைகளைப் பூர்த்தி செய்வதற்காக சாலைகள் மற்றும் அடிப்படை சேவைகள் அமைக்கப்படலாம் பல ஆபத்துகளைக் குறைப்பதை நோக்கமாகக் கொண்ட இந்த விதிமுறைகள் கொள்கைகள் அல்லது திட்டங்களில் ஏழைகள் அல்லது பாதுகாப்பு இல்லாமல் வாழ்பவர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் இப்போது முறைசாரா குடியேற்றங்களுக்கு வரும்போது இரண்டு உடன்படிக்கையுள்ளதும் உடன்படிக்கையில்லாததும் செய்யப்படுகின்றன எனவே பல மேம்பாட்டு ஒழுங்குமுறை செயல்முறைகளில் அவை உடன்படிக்கையில்லாதது முறையான வழியில் அங்கீகரிக்கப்படவில்லை அதுவே அவை முடிவடையும் காரணம் அங்கு வசிப்பது மற்றும் அந்த பாதுகாப்பற்ற நிலைமைகள் மற்றும் அவை ஒரு இலக்கு குழுக்களாக முடிவடையும் நமீபியா வழக்குகளில் சில மேம்பாட்டுத் திட்டங்கள் உருவாக்கப்பட்டபோது அல்லது இடமாற்றம் செய்யும் திட்டம் செய்யப்பட்டபோது பிற அதிகாரங்களும் உள்ளன அந்த பகுதியாக இல்லாத நிலத்தை உள்ளூர் அதிகார வரம்பில் அடையாளம் கண்டன ஆனால் அதற்குள் அது நகர்ப்புற மட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது ஏனென்றால் மக்கள் ஒரு நிலத்தை ஒதுக்கும்போது நகர்ப்புற அமலாக்கம் இல்லை எனவே மக்கள் ஏற்கனவே தங்களிடம் உள்ள இந்த வசதிகளையும் கட்டமைக்கத் தொடங்கினர் எனவே இப்போது அது சேர்க்கப்பட்டவுடன் நகர்ப்புற ஒழுங்குமுறை கட்டமைப்புகள் இணைக்கப்பட்டுள்ளன எனவே இது ஒரு சவாலாக மாறும் ஏனென்றால் சமூகங்கள் ஏற்கனவே தங்கள் சொந்த வழிகளில் பொதுவாக வளர்ந்திருக்கின்றன அல்லது உருவாக்கப்பட்டன எனவே இது சேர்க்கப்படும்போது அது சேர்க்கப்படாத போது ஏற்படும் நேரத்தின் சில எடுத்துக்காட்டுகள் ஆகும் உள்ளூர் நிர்வாகத்துடன் கூட்டாக வலுவான சமூக அடிப்படையிலான அமைப்புகளும் உள்ளன அவை நில மேலாண்மை மற்றும் மேம்படுத்தலுக்கான சிறந்த கொள்கைகளை பாதிக்கக்கூடும் மேலும் நிலம் மற்றும் திட்டமிடல் அடிப்படையில் DRRக்கு ஒரு சூழலை வழங்க நகராட்சி அரசாங்கங்கள் செய்யக்கூடியது இதுதான் கட்டியெழுப்ப வேண்டிய பாதுகாப்பான நிலத்தை அணுக மக்களுக்கு உதவுங்கள் என்பதாகும் இது கட்டிடங்களுக்கு வந்து அறிக்கையின் 2 ஆம் பாகத்தை நிர்மாணிக்கும்போது பொருத்தமான குறியீடுகளையும் தரங்களையும் வடிவமைத்தல் மற்றும் மேம்படுத்துதல் மற்றும் பல சந்தர்ப்பங்களில் இது பேசுகிறது உள்ளூர் சூழ்நிலைகளை பிரதிபலிக்காத பல கட்டிடக் குறியீடுகள் இருப்பது உண்மை தான் இக்குறியீடுகளை எவ்வாறு திருத்தலாம் என்பதை வழிநடத்த நடைமுறை நடவடிக்கைக் குழு சில கொள்கைகளை வழங்குகிறது இப்போது இந்தியாவில் கூட நம்மிடம் NBC 2016 உள்ளது இதற்கு முன்பு அது 2005ல் இருந்து வந்தது எனவே விஷயங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு குழுக்கள் அதைப் பிரதிபலிக்க முயற்சித்து அதைத் தொடர்ந்து திருத்திக் கொள்ள வேண்டும் சில அம்சங்களின் இந்த திருத்தம் சுற்றுச்சூழல் மற்றும் பொருளாதார சூழ்நிலைகளுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும் என்றும் உள்ளூர் கலாச்சாரங்கள் மற்றும் வாழ்க்கை பழக்கங்களில் ஆழமாக வேரூன்றி இருக்க வேண்டும் என்றும் கூறுகிறது அதேசமயம் செலவுக் குறைப்பு மாற்றங்கள் செலவுக் குறைப்புக்கு காரணமாக இருக்க வேண்டும் இதனால் அனைவருக்கும் போதுமான மற்றும் மலிவு தங்குமிடம் கிடைக்கிறது கவனம் செலுத்த வேண்டும் ஏழை முறைசாரா துறைகளின் நிலைமைகளை மேம்படுத்துதல் வீட்டுவசதி விநியோக செயல்முறையின் அனைத்து துறைகளிலும் பங்கேற்பது விளக்கங்களை அனுமதிக்க நெகிழ்வாக இருப்பது பல்வேறு வகையான பொருட்கள் மற்றும் தொழில்நுட்ப தீர்வுகள் ஆகியவற்றிலும் கவனம் செலுத்தப்பட வேண்டும் இப்போது இன்று எந்தவொரு குறிப்பிட்ட வீட்டுத் தரமும் உள்ளன இது உள்நாட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு கல் கட்டுமானத்தை அனுமதிக்கிறது இது ஒரு உள்நாட்டு முறைகளை அனுமதிக்கிறது அணுகல் சட்டம் எளிதில் அணுகக்கூடியதாகவும் பரவலாகப் பரப்பப்பட வேண்டும் எனவே அதிகரிக்கும் முன்னேற்றம் வசிப்பிடத்திற்கான குறியீடுகளின் கருத்துகள் மற்றும் சுற்றுப்புறங்கள் நிகழலாம் நடைமுறைகள் திட்ட ஒப்புதல் வேகமாகவும் ஊழலிலிருந்து விடுபடவும் கட்டுபவருக்கு மலிவாகவும் இருக்க வேண்டும் ஒப்புதல் நிலை வளரும் நாடுகளில் மிகப்பெரிய சவால்களில் ஒன்றாகும் இந்த செயல்முறை சுமார் 9 முதல் 11 ஏஜென்சிகள் வரை சென்று ஒரு நீர்வழங்கல் மின்சாரம் விமான நிலைய அதிகாரம் என்பதை முறையான ஒப்புதல் பெறுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த ஏஜென்சிகள் அனைத்தும் தீ மற்றும் பாதுகாப்பு உரிமை குறித்த ஒப்புதல் தர வேண்டும் எனவே மாநகராட்சி எல்லாவற்றையும் அங்கீகரிக்க வேண்டும் ஆனால் ஒற்றை சாளர வழியை பார்க்க வேண்டும் அந்த நபர் வெவ்வேறு நிறுவனங்களுக்குச் சுற்றித் திரிந்து பெற வேண்டும் அதனால்தான் வளரும் நாடுகளில் பல ஊழல் இருக்கிறது பல நேரங்களில் அது சட்டங்களையும் ஒழுங்குமுறைகளையும் மீறுகிறது எடுத்துக்காட்டாக குறியீடுகளுக்கும் யதார்த்தத்திற்கும் இடையே ஒரு பெரிய வித்தியாசம் உள்ளது மகாமத்பூரில் உள்ள பங்களாதேஷில் பங்களாதேஷ் தேசிய கட்டிடக் குறியீட்டை இது உறுதிப்படுத்தவில்லை பங்களாதேஷ் தேசிய கட்டிடக் குறியீடு ஒரு ஹெக்டேருக்கு 75 அலகுகளைக் குறிக்கிறது சராசரியாக 5 வசிப்பிடமும் குறைந்தபட்ச மனை அளவு 30 சதுர மீட்டர் முதல் 25 சதுர மீட்டர் வரை வேறுபடுகிறது அடர்த்தியான பெருநகரப் பகுதிகள் மற்றும் நடைபாதைகள் 3 மீட்டர் அகலமாக இருக்க வேண்டும் ஆனால் உண்மை என்னவென்றால் சராசரியாக 6 முதல் 8 பேர் வரை உள்ள குடும்பங்கள் 9 சதுர மீட்டர் குடியிருப்புகளில் வாழ்கின்றன அவை தண்ணீருக்கு மேல் உள்ளன எனவே தண்ணீருக்கு மேல் கூட திட்டமிடப்பட்டுள்ளது எனவே எந்தவொரு வலுவூட்டலும் வராத நிலம் இல்லை நடைபாதைகள் 1 5 மீட்டர் மற்றும் வெளிப்புற இடம் இல்லை எனவே இவை வளரும் நாடுகள் எதிர்கொள்ளும் சில யதார்த்தங்கள் ஆகும் எனவே இது உலகளாவிய மதிப்பீட்டு அறிக்கைகள் பற்றியும் சுனாமியின் மதிப்பீட்டைப் பற்றியும் பேசுகிறது மதிப்பீட்டு அறிக்கைகளில் இரண்டு தொகுப்புகள் உள்ளன அதுபற்றி நான் இங்கே விவாதிக்கப் போகிறேன் ஒன்று தேவைகள் மதிப்பீடு 2005 ஆம் ஆண்டில் ADB ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் உலக வங்கி ஆகியவை ஒரு மதிப்பீட்டு அறிக்கையை உருவாக்கியபோது ஒரு பூர்வாங்க சேதம் மற்றும் தேவை மதிப்பீட்டை செய்தன பின்னர் 2 ஆண்டுகளுக்குப் பிறகு சுனாமியைப் பின்தொடர்ந்து புனரமைப்பு எவ்வாறு மேற்கொள்ளப்பட்டது பல்வேறு பிரிவுகள் என்ன அதன் முன்னேற்றம் என்ன எனவே 2 ஆண்டுகளுக்குப் பிறகு இரண்டாவது மதிப்பீட்டு மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது இப்போது சுனாமிக்குப் பிறகு என்ன வகையான சேதம் ஏற்பட்டுள்ளது ஆந்திராவில் மாநில வாரியாக துறை வாரியாக வீட்டுத் துறை சுகாதாரம் மற்றும் கல்வி விவசாயம் மற்றும் கால்நடைகள் மீன்வளம் வாழ்வாதாரங்கள் கிராமப்புற மற்றும் நகராட்சி உள்கட்டமைப்பு கடலோர பாதுகாப்பு மற்றும் இங்குள்ள சேதம் மற்றும் இழப்புகள் மற்றும் வாழ்வாதாரங்களில் என்ன வகையான விளைவுகள் ஏற்படுகின்றன என்பதை பற்றிய ஆரம்ப தொகுப்புள்ளது மேலும் தேவைகள் மதிப்பீடு என்ன உங்களுக்கு என்ன வகையான பட்ஜெட் சரியானது மற்றும் குறுகிய மற்றும் நடுத்தர கால செயல்முறையைப் பார்க்க வேண்டும் எனவே உடனடியாக நிவாரண கட்டத்தில் புனர்வாழ்வில் உங்களுக்கு என்ன தேவை ஆனால் அடுத்த 1 2 ஆண்டுகளுக்கு ஒரு நடுத்தர காலப்பகுதியில் உங்களுக்கு என்ன வகையான பட்ஜெட் தேவைப்படலாம் எனவே ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு தேவைப்படுகிறது இந்த மதிப்பீட்டை அது செய்கிறது இதேபோல் சுனாமி தொடர்பான செலவுகள் மற்றும் நிதிகளின் தாக்கத்தின் அடிப்படையில் இது 2000 ஆண்டு வாரியாகவும் இருக்கிறது 2005 ஐப் பற்றி நாம் பேசும்போது அதாவது 2006 முதல் 2008 வரை ஒவ்வொரு மாநிலத்திற்கும் நிலைமை மற்றும் புதிய சூழ்நிலை மற்றும் பொருளாதார வல்லுநரால் பட்ஜெட் மதிப்பீடுகள் தயாரிக்கப்படுகின்றன ஆனால் பின்னர் பட்ஜெட் மதிப்பீடு மாநில அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டதும் அவை எவ்வாறு ஒதுக்கப்படுகின்றன என்பதும் வெளி நிதியுதவியும் அதனுடன் எவ்வாறு ஒத்துழைக்கப்படுகின்றன எனவே 2 ஆண்டுகளுக்குப் பிறகு நான் உங்களுக்குக் காட்டிய இரண்டாவது அறிக்கை நாம் இவ்வாறு சாதித்தோம் இப்போது நாம் தங்குமிடம் நீர் மற்றும் சுகாதாரம் பற்றி பேசும்போது வெவ்வேறு பிரிவுகளைப் பார்க்கிறார்கள் அவற்றில் அவர்கள் வெவ்வேறு மாநிலங்களைப் பார்த்தார்கள் என்ன எண்ணிக்கையில் மற்றும் சதவீதத்தில் சேதங்கள் புனரமைக்கப்பட்டுள்ளன அவை நிறைவடைந்துள்ளன இருப்பு எவ்வளவு ஏன் தாமதமாகின்றன எனவே மறுஆய்வு எப்போதுமே வழங்கப்படுகிறது அமைச்சர்கள் அதைப் பார்க்கிறார்கள் எத்தனை வீடுகள் திட்டமிடப்பட்டன எத்தனை முடிந்துள்ளன எத்தனை தீட்டப்பட்டுள்ளன எத்தனை நிலுவையில் உள்ளன எனவே இது உள்கட்டமைப்பு என்ன சாலைகள் எந்த வகையான நெடுஞ்சாலைகள் எந்த வகையான பஞ்சாயத்து அலுவலகங்கள் எந்த வகையான சமூக வசதிகள் இவை அனைத்தும் உள்கட்டமைப்புகள் மற்றும் மீண்டும் பாலங்கள் பொது கட்டிடங்கள் சாலைகள் அவற்றில் எத்தனை உள்ளன திட்டமிடப்பட்டுள்ளது அவற்றில் எத்தனை நிறைவடைந்தன பட்ஜெட் தேவைகள் என்ன என்பதை பார்க்க வேண்டும் இதேபோல் ஆரோக்கியத்திலிருந்து சுகாதாரப் பிரிவு HIV எய்ட்ஸ் கடத்தல் மற்றும் மனநலப் பாதுகாப்பு ஆகியவையும் தேவைப்படும் எனவே தாய்மார்களை இழந்த பல குழந்தைகள் பேரிடர் ஏற்பட்டால் தந்தையர் அவர்களை எவ்வாறு கவனித்துக் கொள்ளலாம் கணவனை இழந்தவர்களுக்கு மாற்று வாழ்வாதார முறைகளுக்கு சில ஊக்கமும் குழந்தைகளுக்கு ஆரோக்கியமும் ஊட்டச்சத்தும் இவ்வாறு வழங்கப்படலாம் நான் உங்களிடம் சொன்னது போல் குழந்தை பாதுகாப்பு குழந்தைத் தொழிலாளர்கள் மற்றும் அனாதைக் குழந்தைகளை எவ்வாறு பாதுகாக்க முடியும் ஒரு சிறந்த கல்வி முறைகளை வழங்குவதன் மூலம் அவர்களின் உளவியல் நிலைமைகளையும் மீண்டும் வாழ்வாதார அம்சத்தையும் எவ்வாறு மேம்படுத்தலாம் சுனாமி வழக்கில் பல மீனவர்கள் தங்கள் படகுகளை உடனடியாக இழந்தனர் ஃபைபர் படகுகள் வழங்கப்பட்டு சில வலைகள் மற்றும் மீன் கியர் வாங்க ஆதரவு தர சில செலவுகளுக்கான நிதி வழங்கப்பட்டுள்ளன மேலும் எந்த வகையான சுற்றுச்சூழல் பாதிப்புகள் மற்றும் அது எவ்வாறு மேம்படுத்தப்பட்டுள்ளது எந்த வகையான தோட்டங்களை கவனித்து வருகிறது இந்த விஷயங்கள் அனைத்தும் கணக்கிடப்படும் இதேபோல் வரவிருக்கும் பேரிடர் ஏற்பட்டால் சமூகங்கள் எவ்வாறு பேரிடர் ஆபத்து நிர்வாகத்துடன் பயிற்சியளிக்கப்படுகின்றன அவை தகவல் தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் மற்றும் ஒருங்கிணைப்புடன் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் அதற்கு முன்னர் சரியான ஆரம்ப எச்சரிக்கை முறைகள் இல்லை ஆனால் இப்போது அவை என்னவென்றால் மத்திய மட்டத்திலிருந்து மாநில மட்டத்திற்கு தகவல் தொடர்பு அமைப்புகளை அமைக்கும் முக்கிய கிராமங்களை அவர்கள் அடையாளம் கண்டுள்ளனர் பின்னர் அது கிராமத்திற்கு செல்கிறது அவை இந்த அம்சத்தையும் கிராமவாசிகளுக்கு கணினிகளை எவ்வாறு இயக்குவது இந்த தகவலை எவ்வாறு செயல்படுத்துவது புரிந்துகொள்வது மற்றும் இந்த தகவலை எவ்வாறு அனுப்புவது என்பவற்றைப் பயிற்றுவிக்கின்றன எனவே இந்த அனைத்து நடவடிக்கைகளும் வெவ்வேறு தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் எடுக்கப்பட்டுள்ளன ஆனால் உண்மை என்னவென்றால் மதிப்பீடுகள் ஒரு சிறந்த வாழ்க்கையின் அடிப்படையில் அவை எவ்வளவு தூரம் வெற்றி பெறுகின்றன என்பதில் கவனம் செலுத்தவில்லை அமைச்சகங்கள் எண்களைப் பற்றி மட்டுமே பேசுகின்றன அவற்றில் எத்தனை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன எத்தனை உள்ளன என்பது உங்களுக்குத் தெரியும் கலாச்சாரத் தேவைகள் அல்லது அவர்களின் வாழ்வாதாரத் தேவைகளை நிவர்த்தி செய்தது மற்றும் ஒரு நபர் இந்த இடங்களை எவ்வாறு தழுவி மாற்றியமைத்தார் என்பதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் மற்ற விரிவுரைகளிலும் இந்த தங்குமிடங்கள் அவற்றின் தனிப்பட்ட மற்றும் கூட்டுத் தேவைகளின் காரணமாக எவ்வாறு மாற்றியமைக்கப்பட்டுள்ளன என்பதைப் பற்றி விவாதித்தோம் எனவே இந்த வகையான தரமான மதிப்பீடு அமைச்சரவை அமைப்பிலோ அல்லது அதிகாரத்துவ அமைப்பிலோ இல்லை எனவே இந்த கோணத்தையும் ஒருவர் பார்க்க வேண்டும் இந்த மதிப்பீட்டு அறிக்கைகளைப் பற்றி நீங்கள் புரிந்துகொள்வீர்கள் என்று நம்புகிறேன் மிக்க நன்றி